இரட்டை ஒளிவிலகல் மூலம் ஏற்படும் முனைவாக்கம் பற்றி விவாதிப்பதை நான் தொடர்கிறேன் ஓரச்சுப் படிகத்தின் இரண்டு வகைகளான கால்சைட் படிகம் மற்றும் குவார்ட்ஸ் படிகம் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இந்தப் படிகங்களில் ஒளியானது நுழைந்தவுடன் O கதிர் என்றும் E கதிர் என்றும் இரட்டை விலகல் நிகழ்வால் பிரிகிறது என்று நாம் பார்த்தோம் இங்கே E கதிர் π முனைவாக்கம் பெற்ற கதிர் ஆகும் O கதிர் σ முனைவாக்கம் பெற்ற கதிர் ஆகும் தளவிளைவற்ற ஒளி அல்லது முனைவாக்கம் பெறா என்பது 2 ஒன்றுக்கொன்று செங்குத்தான மின் பகுதியை கொண்ட ஒளியாகும் இந்த தளவிளைவற்ற ஒளியானது ஒரு படிகத்தில் நுழையும் பொழுது E கதிர் என்றும் O கதிர் என்றும் இரண்டாகப் பிரிகிறது அதன் பிறகு எல்லா நேரங்களிலும் இந்த ஒளியானது முனைவாக்கம் பெற்ற ஒளியாக இருக்கிறது இதில் ஒரு திசையில் தளமுனைவாக்கம் பெற்றதாக இருக்கிறது அதாவது மின்புல நெறியம் ஒரு குறிப்பிட்ட திசையில் இருக்கிறது மின் பகுதியின் திசையைப் பொறுத்து நாம் முனைவாக்கம் பெற்ற ஒளியை π முனைவாக்கம் பெற்ற கதிர் σ முனைவாக்கம் பெற்ற கதிர் என்று கூறுகிறோம் இங்கே E கதிர் π முனைவாக்கம் பெற்ற கதிர் ஆகும் O கதிர் σ முனைவாக்கம் பெற்ற கதிர் ஆகும் ஓரச்சுப் படிகத்தில் E கதிர் மற்றும் O கதிர் இவைகளின் திசைவேகம் ஆனது ஒரு குறிப்பிட்ட திசையில் சமமாக இருக்கும் அந்த திசையானது ஒளி அச்சு என்கிறோம் ஓரச்சுப் படிகத்தில் ஒரே ஒரு திசை மட்டும்தான் ஒளி அச்சு கொண்டதாக இருக்கும் இந்த திசையில் O கதிர் மற்றும் E கதிர் இவற்றிற்கான ஒளிவிலகல் எண் சமமாக இருக்கும் இந்த திசையை நாம் Z அச்சு என கருதுவோம் மற்ற இரண்டு திசைகள் ஆன X மற்றும் Y என்பது திசைச்சீர் கொண்டதாக கருதப்படுகிறது திசைச்சீர் என்றால் அந்தத் திசைகளில் ஒளியின் திசைவேகம் சமமாக இருக்கிறது என்று அர்த்தம் அதாவது ஒளிவிலகல் எண் மற்றும் திசைவேகம் இந்த இரண்டு திசைகளிலும் சமமாக இருக்கிறது அதாவது குறிப்பிட்ட O கதிரின் திசைவேகம் இந்த இரண்டு திசைகளிலும் சமமாக இருக்கிறது அதே மாதிரி குறிப்பிட்ட E கதிரின் திசைவேகம் இந்த இரண்டு திசைகளில் சமமாக இருக்கிறது ஆனால் E கதிர் மற்றும் O கதிர் இவைகளின் திசைவேகம் இந்த X மற்றும் Y அச்சுகளில் வெவ்வேறாக இருக்கிறது ஒளி அச்சு திசையில் E கதிர் மற்றும் O கதிர் இவற்றின் திசைவேகம் அல்லது ஒளிவிலகல் எண் சமமாக இருக்கிறது ஆனால் X அச்சு மற்றும் Y அச்சு திசைகளில் E கதிர் மற்றும் O கதிர் இவற்றின் திசைவேகம் அல்லது ஒளிவிலகல் எண் வெவ்வேறாக இருக்கிறது ஒளி அச்சு என்பது மிகவும் முக்கியமானதாகும் இங்கே அதை நாம் ஒரு அடிப்படை அச்சாக எடுத்துக் கொள்கிறோம் நாம் இதுவரை O கதிர் மற்றும் E கதிர் பண்புகளை பார்த்தோம் இப்பொழுது இரட்டை விலகல் பண்பை அடிப்படையாகக்கொண்டு செயல்படும் சில கருவிகளை பற்றி பார்க்கலாம் மேலும் அவை எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன அல்லது செய்யப்படுகின்றன என்றும் நம்முடைய சோதனைகளுக்கும் எவ்வாறு உபயோகப்படுகின்றன என்றும் பார்க்கலாம் மேலும் அவற்றின் பயன்பாடுகள் என்ன என்றும் பார்க்கலாம் நாம் இப்பொழுது கால்சைட் படிகத்தை எடுத்துக்கொண்டு விவாதிக்கலாம் கால்சைட் மற்றும் குவார்ட்ஸ் படிகம் இரண்டிற்கும் லேசர் எதிரானது நாம் கால்சைட் படிகத்தை மட்டும் எடுத்து இங்கே விவாதிக்கலாம் ஏனென்றால் இரண்டையும் எடுத்துக் கொண்டு விவாதித்தால் நமக்கு குழப்பம் ஏற்படும் எனவே நாம் கால்சைட் படிகத்தை மட்டும் எடுத்து விவாதிக்கலாம் கால்சைட் படிகத்தின் பண்புகள் என்ன கால்சைட் படிகத்தில் O கதிரின் ஒளிவிலகல் எண் E கதிரின் ஒளிவிலகல் எண்ணை விட அதிகம் அதேசமயம் ஒளி அச்சின் வழியாக இந்த இரண்டு கதிர்களின் திசைவேகம் மற்றும் ஒளி விலகல் எண் மதிப்புகள் சமமாக இருக்கின்றன ஒளி அச்சுக்கு செங்குத்தாக உள்ள திசையில் O கதிரின் திசைவேகம் E கதிரின் திசைவேகத்தை விட குறைவாக உள்ளது ஆனால் ஒளி அச்சின் திசையில் இவை இரண்டும் சமமாக இருக்கின்றன இப்பொழுது படத்தைப் பாருங்கள் இதுதான் கால்சைட் படிகம் என்று எடுத்துக்கொள்வோம் புள்ளியிட்ட கோடுகள் ஒளி அச்சு என்று எடுத்துக்கொள்வோம் ஒளி அச்சு என்பது ஒரு கோடு அல்ல அது ஒரு திசையாகும் அதாவது ஒளி அச்சு என்பது திசையைக் குறிக்கிறது எனவேதான் நாம் இங்கே நிறைய புள்ளியிட்ட கோடுகளாக வரைந்து உள்ளோம் கிடைமட்டத்தில் வரைந்துள்ள கோடுதான் கால்சைட் படிகம் என்று எடுத்துள்ளோம் புள்ளியிட்ட கோடுகள் ஒளி அச்சு திசை ஆகும் இப்பொழுது முனைவாக்கம் பெறா ஒளியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் இரண்டு ஒன்றுக்கொன்று செங்குத்தான மின் பகுதிகள் இருக்கின்றன இந்த முனைவாக்கம் பெறா ஒளி இந்த கண்ணாடி தளத்திற்கு செங்குத்தாக விழுந்தாள் நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் இங்கே ஒளிவிலகல் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் ஏனென்றால் படுகதிர் இன் கோணம் 0 ஆகும் மேலும் ஒளி விலகல் அடைந்த கோணம் 0 ஆகும் படத்தில் பாருங்கள் இதுதான் ஒளிவிலகல் அடைந்த திசையாகும் இதுதான் O கதிரின் முனைவாக்கம் பெற்ற ஒளியாகும் இங்கே ஒளி அச்சு படுகதிர் தளத்தில் உள்ளது இங்கே O கதிர் σ முனைவாக்கம் பெற்ற ஒளியாகும் எனவே தள முனைவாக்கம் இங்கே படுகதிர் இன் தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது இது இங்கே புள்ளியிட்ட கோடுகளாக காட்டப்பட்டுள்ளது இவை சாதாரண கண்ணாடி போன்றதுதான் இது சினெல்லின் Snell's law விதிபடி நடைபெறுகிறது என்று கூறலாம் நாம் இங்கே வேறொரு கதிரையும் பெறுகிறோம் அந்த கதிரானது விலகல் அடைந்ததாகவும் இங்கே ஒரு கதிர் சினெல்லின் விதியை பெற்றிருக்கிறது அது சாதாரண கதிர் என்று பெயர் அதாவது O கதிர் ஆகும் மற்றொரு கதிரானது அசாதாரண கதிர் ஆகும் இதை E கதிர் என்கிறோம் நாம் ஏன் இதை அசாதாரண கதிர் என்கிறோம் ஏனென்றால் இது சுனெலின் விதிப்படி நடைபெறவில்லை ஆனால் இது சுனெலின் விதிப்படி நடைபெறுகிறது என்று பின்னர் தெரிந்து கொண்டார்கள் ஏன் இவ்வாறு நடைபெறுகிறது ஏனென்றால் O கதிரின் ஒளிவிலகல் எண் E கதிரின் ஒளிவிலகல் எண் இரண்டும் வெவ்வேறானது அது படிகத்தை பொருத்ததாகும் இப்பொழுது படத்தில் பாருங்கள் உங்களுக்கு 2 கதிர்கள் தெரிகின்றன இது ஒளி விழும் கோணத்தை சார்ந்தது அல்லது திசையை சார்ந்தது அதாவது ஒளியானது ஒளி அச்சு திசையில் விழுகிறதா அல்லது ஒளி அச்சுக்கு செங்குத்தாக விழுகிறதா என்பதை பொறுத்தது இதுபற்றி முன்னர் தெரிந்திருக்கவில்லை இது ஒரு விந்தையான படிகம் ஆகும் அதாவது ஒரே பொருளுக்கு இரண்டு பிம்பங்கள் கிடைக்கின்றன நாம் இப்பொழுது இந்தப் படிகத்தை சுற்றினோம் என்றாள் என்ன நிகழும் ஒரு பிம்பம் நிலையாக இருக்கிறது மற்றொன்று அதனை சுற்றி வருகிறது அதாவது சுழலும் அச்சைப் பொறுத்து சுற்றுகிறது இந்த சுற்றும் பிம்பம் தான் E கதிரின் மூலம் உருவானதாகும் நான் இப்பொழுது உங்களுக்கு இரட்டை விலகல் எவ்வாறு ஒளி அச்சின் திசையைப் பொறுத்து நடைபெறுகிறது என்பதை விளக்குகிறேன் அதாவது படிகம் எவ்வாறு வெட்டப்படுகிறது மேலும் ஒளியானது எவ்வாறு விழுகிறது என்பதை பொறுத்தது படத்தில் பாருங்கள் கால்சைட் படிகமானது இவ்வாறு வெட்டப்பட்டுள்ளது இங்கே ஒளி அச்சு எந்த திசையில் இருக்கிறது என்று காட்டப்பட்டுள்ளது இது தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது இப்பொழுது முனைவாக்கம் பெறுகிறது ஒளியானது இந்த தளத்திற்கு செங்குத்தாக விழுகிறது இதனுடைய படுகோணம் 0 ஆகும் இப்பொழுது என்ன நிகழும் இப்பொழுது ஒரே ஒரு ஒளிவிலகல் கதிர் மட்டும் 0 என்ற கோணத்தில் கிடைக்கிறது அதாவது இங்கே விலகல் கோணம் என்பது 0 ஆகும் இங்கே இந்த இரண்டு வகைகளிலும் ஒளியானது படிகத்தின் தளத்தில் விழுகிறது நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதை பொறுத்து அமைந்துள்ளது அதாவது ஒளி அச்சு எவ்வாறு இருக்கிறது படிகம் எவ்வாறு வெட்டப்பட்டுள்ளது ஒளியின் திசை என்ன என்பதைப் பொறுத்து இருக்கிறது இங்கே E கதிர் மற்றும் O கதிர் இரண்டின் ஒளிவிலகல் எண் சமமாக உள்ளது இங்கே E கதிர் சினெல்லின் விதியை பின்பற்றவில்லை என்று தோன்றுகிறது ஆனால் அவ்வாறு இல்லை இந்த E கதிர் மற்றும் O கதிர் இரண்டும் சினெல்லின் விதியை பின்பற்றுகின்றன ஏனென்றால் ஒளியானது ஒளி அச்சு வழியாக வரும் பொழுது அவை இரண்டும் சமமாக இருக்கின்றன இரட்டை விலகல் இல்லை என்றால் நமக்கு E கதிர் மற்றும் O கதிர் இரண்டும் தனித்தனியாக விலகல் அடைந்து கிடைக்காது இந்த இரண்டும் பிரிந்து கிடைப்பது என்பது ஒளியானது எந்த திசையில் வருகிறது என்பதைப் பொருத்ததாகும் மேலும் படிகம் எவ்வாறு வெட்டப்பட்டுள்ளது என்பதையும் பொருத்ததாகும் அதாவது நாம் எந்த திசையில் பார்க்கிறோம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒளி அச்சின் வழியாக நாம் பார்த்தோமென்றால் நம்மால் இரட்டை விலகல் என்ற நிகழ்வை பார்க்க முடியாது இந்தத் திசையில் ஒளியானது சாதாரண கண்ணாடி வழியாக இருப்பது போல் செல்லும் புள்ளியிட்ட கோடுகள் ஒளி அச்சு என்பதை குறிக்கிறது நாம் படு கதிரின் கோணத்தை செங்குத்து கோட்டை வைத்து நாம் அளவிட வில்லை இங்கே ஒளி அச்சு என்பதை அடிப்படையாக வைத்து நாம் கோணத்தை அளவிடுகிறோம் இதை நீங்கள் படத்தில் பார்த்து தெரிந்துகொள்ளலாம் இங்கே எழுதியதை பார்த்தீர்களென்றால் E கதிரின் ஒளிவிலகல் எண் O கதிரின் ஒளிவிலகல் எண்ணை விட குறைவாக உள்ளது அதாவது O கதிர் எந்த கோணத்தை உண்டு பண்ணினாலும் E கதிரின் கோணம் ஆனது அதிகமாக இருக்கிறது படத்தில் கொடுத்துள்ள சமன்பாட்டில் பார்த்தீர்களென்றால் கோணம் என்பது பின்னத்தின் பகுதியில் உள்ளது எனவே விலகல் எண் மிகவும் குறைவாக கிடைக்கிறது இதிலிருந்து நமக்கு E கதிரின் கோணம் செங்குத்துத்தை வைத்து அளவிட வில்லை ஒளி அச்சு திசையை வைத்து அளவிடப்படுகிறது என்று தெரிகிறது இது சினெல்லின் விதியை பின்பற்றுகிறது இங்கே செங்குத்து என்பது E கதிருக்கு நாம் எடுக்கவில்லை ஆனால் ஒளி அச்சு இங்கு படுகோணம் மற்றும் விலகு கோணத்தை தீர்மானிக்கிறது இப்பொழுது நாம் வேறு ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் மூன்றாவது படத்தைப் பாருங்கள் இங்கே ஒளி அச்சு தளத்திற்கு இணையாக காட்டப்பட்டுள்ளது ஒளியானது தளத்திற்கு செங்குத்தாக விழுகிறது அதாவது ஒளி மற்றும் ஒளி அச்சு இரண்டும் செங்குத்தாக உள்ளது இங்கும் கூட நாம் E கதிர் மற்றும் O கதிர் இரண்டையும் தனித்தனியாக பார்க்க முடிவதில்லை இரண்டு பிம்பங்கள் நமக்கு தெரிவதில்லை அது சூழ்நிலையை பொருத்ததாகும் முதல் படத்தில் பாருங்கள் இரண்டும் தனித்தனியாக இருக்கிறது ஆனால் மூன்றாவது படத்தில் பார்த்தீர்களென்றால் அவை இரண்டும் ஒரே பாதையில் செல்கின்றன ஏனென்றால் படுகோணம் பூஜ்யம் ஆகும் மேலும் விலகு கோணமும் பூஜ்யம் ஆகும் ஆனால் மூன்றாவது படத்தில் ஒளி அச்சு ஒளி விழும் திசைக்கு செங்குத்தாக உள்ளது நமக்கு ஏற்கனவே ஒளியின் திசைவேகம் மற்றும் ஒளிவிலகல் எண் இரண்டும் ஒளி அச்சின் திசையில் சமம் என்று தெரியும் ஆனால் ஒளி அச்சுக்கு செங்குத்தான திசையில் E கதிர் மற்றும் O கதிர் இரண்டின் திசைவேகம் வெவ்வேறானவை இந்த சூழ்நிலையில் நாம் என்ன பார்க்கிறோம் O கதிர் திசைவேகம் E கதிரின் திசைவேகத்தை விட கால்சைட் படிகத்ததில் குறைவாக இருக்கிறது ஆனால் குவாட்ஸ் படிகத்ததில் இதற்கு நேர்மாறாக இருக்கிறது மூன்றாவது படத்தைப் பாருங்கள் E கதிர் மற்றும் O கதிர் இரண்டும் ஒரே திசையில் வருகின்றன ஆனால் இங்கே அவை எதிர் முடுக்கம் கொள்கின்றன ஆனால் இரண்டாவது படத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவ்வாறு நிகழவில்லை இந்த இரண்டு கதிர்களும் ஒரே திசை வேகத்தில் வருகின்றன ஆனால் இந்த மூன்றாவது படத்தில் இரண்டும் வெவ்வேறு திசை வேகத்தில் செல்கின்றன அதனால் இங்கே எதிர் முடுக்கம் அடைகின்றன இந்த வகை மிகவும் முக்கியமானதாகும் இதனுடைய பயன்பாடு மிகவும் முக்கியமானதாகும் அதனால்தான் இந்த ஒளி அச்சு பற்றி நான் வலியுறுத்துகிறேன் அதனால்தான் ஒளி அச்சு தளத்திற்கு இணையாக வருகிறதா அல்லது செங்குத்தாக வருகிறதா என்று நான் வலியுறுத்துகிறேன் இப்பொழுது கீழே கொடுத்துள்ள நான்காவது படத்தை பாருங்கள் இதில் படிகம் படத்தில் காட்டியபடி வெட்டப்பட்டுள்ளது இங்கே ஒளி அச்சு புள்ளிகளாக காட்டப்பட்டுள்ளது அதாவது இந்த தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது இந்த நான்காவது படத்தில் காட்டப்பட்டுள்ள படி நமக்கு E கதிர் மற்றும் O கதிர் இரண்டும் தனித்தனியாக உள்ளன இங்கே நாம் படுகோணம் மற்றும் விலகு கோணத்தை அளவிட முடியும் அதிலிருந்து ஒளிவிலகல் எண் கண்டுபிடிக்க இயலும் அதாவது E கதிர் மற்றும் O கதிர் படுகோணம் மற்றும் விலகு கோணம் இரண்டையும் கணக்கிட்டு இவை சினெல்லின் விதியை பின்பற்றுகிறது என்று பார்க்க இயலும் இந்த விதியை பின்பற்றுவது படிகம் எவ்வாறு வெட்டப்பட்டுள்ளது என்பதைப் பொருத்ததாகும் இதை நாம் உபயோகித்து கால்சைட் படிகம் மற்றும் குவார்ட்ஸ் படிகம் இவற்றின் ஒளிவிலகல் எண்ணை கண்டுபிடிக்க இயலும் இங்கே ஒளி அச்சுக்கு செங்குத்தாக நாம் எடுத்துள்ளோம் இதை நாம் சோதனைக் கூடத்தில் உபயோகப்படுத்தி E கதிர் மற்றும் O கதிர் ஒளி விலகல் எண் கண்டுபிடிப்பது எவ்வாறு என்று பார்க்க இருக்கிறோம் நான் ஏற்கனவே இந்த தத்துவத்தை கருவிகளில் உபயோகப்படுத்த போகிறோம் என்று கூறியுள்ளேன் முப்பட்டகம் என்பது ஒரு கருவி ஒளியியல் கருவி ஆகும் நாம் இங்கே நைக்கல் முப்பட்டகம் உபயோகப்படுத்த உள்ளோம் நைக்கல் முப்பட்டகம் என்பது 2 கால்சைட் முப்பட்டகங்களால் ஆனது அதாவது 2 கால்சைட் முப்பட்டகங்களை கனடா பால்சம் என்ற சிமெண்ட் மூலம் ஒட்டப்பட்டுள்ளது அதாவது கனடா பால்சம் என்பது ஒரு ஒரு சிமெண்ட் ஆகும் இது இரண்டு பொருள்களை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுகிறது அதாவது நாம் வீடு கட்டுவதற்கு செங்கல் மற்றும் சிமெண்ட் உபயோகப்படுத்துகிறோம் 2 செங்கல்களை ஒன்றுடன் ஒன்று ஒட்ட வைப்பதற்கு சிமெண்ட் உபயோகப்படுத்துகிறோம் இங்கே 2 முப்பட்டகங்களை ஒட்ட வைப்பதற்கு கனடா பால்சம் உபயோகப்படுத்துகிறோம் கனடா பால்சம் ஒளிவிலகல் எண் மதிப்பு E கதிர் மற்றும் O கதிர் ஒளிவிலகல் எண் மதிப்புக்கு நடுவில் உள்ளது E கதிர் ஒளி விலகல் எண் 1 6584 ஆகும் O ஒளி விலகல் எண் 1 4864 ஆகும் கனடா பால்சம் ஒளிவிலகல் எண் 1 55 ஆகும் படத்தில் பாருங்கள் இது ஒரு முப்பட்டகம் இது மற்றொரு முப்பட்டகம் இரண்டும் கனடா பால்சம் என்ற சிமெண்ட் போன்ற பொருளால் ஒட்ட வைக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு முப்பட்டகங்கள் ஒளி அச்சு ஒரே திசையில் உள்ளன இப்பொழுது இது ஒரே பொருளாக கருதப்படுகிறது அதாவது ஒரு செவ்வகத்தை படத்தில் காட்டியபடி வெட்டினாள் ஒளியானது படத்தில் காட்டிய திசையில் உள்ளது பிறகு இரண்டையும் கனடா பால்சம் உதவியுடன் ஒட்டினால் நமக்கு நைக்கல் முப்பட்டகம் கிடைக்கிறது நைக்கல் பட்டகம் என்பது O கதிர் மற்றும் E கதிர் இரண்டையும் தனித்தனியாக பிரிப்பதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது அதாவது இது ஒரு முனைவாக்கியாக பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும் முனைவாக்கம் பெறாத ஒளியை முனைவாக்கம் பெற்ற ஒளியாக மாற்றுகிறது அதாவது முனைவாக்கம் பெறாத ஒளியானது இந்த நைக்கல் முப்பட்டகம் மேல் விழும் பொழுது முனைவாக்கம் பெறுகிறது என்று நாம் கூறலாம் இது எவ்வாறு முனைவாக்கம் பெறுகிறது என்பது இப்பொழுது நன்றாக தெரிகிறது இப்பொழுது என்ன நிகழ்கிறது என்று பார்க்கலாம் சாதாரண கதிரின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருக்கிறது கனடா பால்சம் ஒளிவிலகல் எண் குறைவாக இருக்கிறது ஒளியானது அடர்த்தி அதிகமான ஊடகத்திலிருந்து அடர்த்தி குறைந்த ஊடகத்திற்கு வருகிறது ஒளி விழும் கோணமானது முழு அக எதிரொளிப்பு கோணமாக உள்ளது எனவே ஒளியானது எதிரொலிக்க படுகிறது அதேசமயம் அசாதாரண கதிரானது அடர்த்தி குறைவான ஊடகத்திலிருந்து அடர்த்தி அதிகமான ஊடகத்திற்கு வருகிறது அதனால் அது ஒளிவிலகல் அடைகிறது அதாவது முனைவாக்கம் பெறாத ஒளியானது நைக்கல் பட்டகம் மேல் விழுகிறது பிறகு அது முனைவாக்கம் பெற்று E கதிர் மற்றும் O கதிர் என்று இரண்டாக பிரிகிறது எனவே நைக்கல் பட்டகம் முனைவாக்கி கருவியாக செயல்படுகிறது என்று கூறலாம் அடுத்ததாக நாம் வேறு ஒரு முப்பட்டகத்தை பார்க்கலாம் அது ரோச்சன் முப்பட்டகம் Rochonprism ஆகும் இங்கே இதுவும் கால்சைட்படிகத்தினாள் செய்யப்பட்டதாகும் படத்தில் பாருங்கள் இங்கே இரண்டு பகுதிகள் உள்ளன முதல் பகுதியில் ஒளி அச்சு கிடைத்தளத்தில் உள்ளது மற்றொன்றில் செங்குத்தாக உள்ளது அதாவது இரண்டு பகுதிகளும் வெவ்வேறு திசையில் ஒளி அச்சு கொண்டுள்ளது அதாவது முதல் முப்பட்டகத்தின் ஒளி அச்சு கிடைத்தளத்தில் உள்ளது இரண்டாவது முப்பட்டகத்தின் ஒளி அச்சு இந்தத் தாள் தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது இப்பொழுது என்ன நிகழ்கிறது முனைவாக்கம் பெறாத ஒளியானது படத்தில் காட்டிய திசையில் விழுகிறது முதல் முப்பட்டகத்தில் இந்த ஒளியானது ஒளி அச்சுக்கு இணையாக உள்ளது எனவே இங்கு இவை பிரிக்கப்படவில்லை இப்பொழுது ஒளியானது இரண்டாவது முப்பட்டகத்தின் உள்ளே செல்கிறது இங்கே ஒளி அச்சு செங்குத்தாக உள்ளது எனவே E கதிர் மற்றும் O கதிர் என்று இரண்டாக நமக்கு கிடைக்கிறது O கதிரின் திசைவேகம் மற்றும் ஒளிவிலகல் எண் அனைத்து திசைகளிலும் சமமாக இருக்கிறது எனவே இது நேராக செல்கிறது ஆனால் E கதிரின் பண்பு அவ்வாறு இல்லை E கதிர் அச்சுக்கு செங்குத்தாக உள்ளது எனவே விலகல் அடைகிறது இவ்வாறாக ரோச்சன் முப்பட்டகம் ஒளியை E கதிர் மற்றும் O கதிர் என்று இரண்டாகப் பிரிக்கிறது இங்கே பிரிவு என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது அதாவது பிரிக்கப்பட்ட ஒளியை நாம் தனியாக எடுக்க முடியும் ஏனென்றால் இங்கே பிரிவு என்பது மிகவும் அதிகமாக உள்ளது இங்கே புள்ளியிட்ட கோடுகளாக காட்டப்பட்டுள்ளது O கதிர் σ முனைவாக்கம் பெற்ற ஒளியாகும் அதாவது சாதாரண கதிர் ஆகும் ஆனால் E கதிர் π முனைவாக்கம் பெற்ற ஒளியாகும் O கதிரின் மின் பகுதியானது ஒளி அச்சுக்கு செங்குத்தாக உள்ளது அதேசமயம் E கதிரின் மின் பகுதியானது ஒளி அச்சுக்கு இணையாக உள்ளது படத்தில் பாருங்கள் ஒரு முப்பட்டகத்தின் ஒளி அச்சு இணையாகவும் மற்றொரு முப்பட்டகத்தின் ஒளி அச்சு செங்குத்தாகவும் உள்ளது எனவே நமக்கு இவ்வாறாக நிகழ்கிறது இங்கே O கதிர் σ முனைவாக்கம் செய்யப்பட்டது இதனுடைய மின் பகுதியானது ஒளி அச்சுக்கு செங்குத்தாக உள்ளது ஆனால் E கதிரின் முனைவாக்கம் π ஆகும் இதனுடைய மின் பகுதி ஒளி அச்சுக்கு இணையாக உள்ளது இவ்வாறாக நாம் σ முனைவாக்கம் மற்றும் π முனைவாக்கம் ஆகியவற்றை வரையறை செய்கிறோம் நாம் இப்பொழுது மற்றொரு வகை முப்பட்டகத்தை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் வொல்லஸ்டன் முப்பட்டகம் ஆகும் இங்கே 2 அரை பகுதிகளை பார்க்கிறீர்கள் படத்தில் காட்டியபடி ஒளி அச்சுகள் உள்ளன முதல் பகுதியில் ஒளி அச்சு காட்டப்பட்டுள்ளது இரண்டாவது பகுதியின் ஒளி அச்சு தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது இப்பொழுது முனைவாக்கம் பெறாத ஒளியானது நுழையும் பொழுது அது ஒளி அச்சுக்கு செங்குத்தாக உள்ளது இணையாக இல்லை ஒளி அச்சுக்கு இணையாக இல்லை இப்பொழுது என்ன நிகழும் ஒளி அச்சுக்கு இணையாக இருந்தாள் நான் ஏற்கனவே கூறியபடி O கதிர் அதே திசையில் செல்லும் ஆனால் அவை இரண்டும் பிரிந்துவிடும் E கதிர் O கதிரை விட வேகமாக செல்லும் இப்பொழுது அடுத்த பகுதிக்கு செல்லும் பொழுது ஒளி அச்சு செங்குத்தாக உள்ளது அதாவது ஒளியானது ஒளி அச்சுக்கு செங்குத்தாக செல்கிறது இப்பொழுது என்ன நிகழும் ஒன்றின் மின் பகுதி இணையாகவும் மற்றொன்றின் பின்பகுதி செங்குத்தாகவும் உள்ளது ஒளி அச்சுக்கு இணையாக உள்ளது E கதிர் ஆகும் ஒளி அச்சுக்கு செங்குத்தாக உள்ளது O கதிர் ஆகும் இப்பொழுது என்ன நிகழும் O கதிர் E கதிர் ஆகவும் E கதிர் O கதிர் ஆகவும் மாறும் ஒளிவிலகல் எண் இந்தப் பகுதியில் என்னவாக இருந்தாலும் அவற்றில் பரிமாற்றம் நிகழும் நீங்கள் படத்தில் பார்த்தபடி ஒளிவிலகல் நடைபெறும் அவை இரண்டும் பிரிக்கப்பட்டு ஏற்கனவே பார்க்கப்பட்ட முப்பட்டகங்களை விட இதில் பிரிவு அதிகமாக இருக்கும் இதற்குப் பெயர்தான் வொல்லஸ்டன் முப்பட்டகம் ஆகும் இவ்வகையான முப்பட்டகங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது சோதனை மற்றும் பயன்பாடுகளுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கிறது இதற்கு கால்சைட் படிகம் மற்றும் குவார்ட்ஸ் படிகம் இரண்டும் உபயோகிக்க முடியும் நாம் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பார்க்கப்போகிறோம் அது என்னவென்றால் ஒடுக்கி ஆகும் நாம் இதுவரை என்ன பார்த்துள்ளோம் படத்தை பாருங்கள் செவ்வகமாக காட்டப்பட்டுள்ளது ஒரு படிகம் ஆகும் படத்தில் தளத்திற்கு இணையாக ஒளி அச்சு வரையப்பட்டுள்ளது முனைவாக்கம் பெறாத ஒளியானது படத்தில் காட்டியபடி படிகம் வழியாக நுழைந்தாள் E கதிரானது O கதிரை விட வேகமாக செல்கிறது E கதிர் வேகமாக செல்வதால் படிகத்தை விட்டு முதலில் வெளியே வரும் O கதிரானது தாமதமாக வெளியே வருகிறது ஆனால் இரண்டும் ஒரே திசையில் செல்கின்றன E கதிர் வேகமாகவும் O கதிர் அதைவிட வேகம் குறைவாகவும் செல்கின்றன இந்த இரண்டின் ஒளிவிலகல் எண் வெவ்வேறானவை எனவே அவற்றினுள் பாதை வேறுபாடு உருவாகிறது அதாவது படிகத்தின் உள்ளே நுழையும் பொழுது இரண்டும் ஒரே கட்டத்தில் இருந்தது ஆனால் படிகத்தின் வெளியே வரும்பொழுது அவை இரண்டும் வெவ்வேறு கட்டத்தில் இருக்கின்றன கட்ட வேறுபாடு இருந்தால் பாதை வேறுபாடு இருக்கும் என்று அர்த்தம் அதாவது E கதிர் மற்றும் O கதிர் இவை இரண்டிற்கும் இடையே பாதை வேறுபாடு இருக்கிறது இவ்வகையான தட்டுகள் ஒடுக்கி எனப்படுகின்றன இப்பொழுது பாதை வேறுபாடு என்னவாக இருக்கும் இந்தப் படிகத்தின் தடிமன் d என்று இருக்கட்டும் O கதிரின் ஒளிவிலகல் எண் n0 என்றும் E கதிரின் ஒளிவிலகல் எண் ne என்றும் இருக்கட்டும் இப்பொழுது O கதிரின் ஒளி பாதை n0 d ஆகும் E கதிரின் ஒளி பாதை ne d ஆகும் இப்பொழுது இந்த இரண்டு கதிர்களின் பாதை வேறுபாடு அல்லது ஆகும் இதில் எது பெரியதோ அதற்கு தகுந்தபடி இந்த பாதை வேறுபாடு இருக்கும் இப்பொழுது கட்ட வேறுபாடு என்பது 2 π λ ஆகும் இப்பொழுது படிகத்தின் தடிமன் உண்டாக்கும் கட்ட வேறுபாடு π 2 என்றாள் பாதை வேறுபாடு என்பது λ 4 என்று இருக்கும் அவ்வாறு இருந்தால் இந்தப் படிகமானது காலலைத்தட்டுஎனப்படும் இப்பொழுது படிகத்தின் தடிமன் உண்டாக்கும் கட்ட வேறுபாடு π என்றாள் பாதை வேறுபாடு என்பது λ 2 என்று இருக்கும் அவ்வாறு இருந்தால் இந்தப் படிகமானது அரை அலைத் தட்டு எனப்படும் இப்பொழுது இதனுடைய தடிமன் λ பாதை வேறுபாடு உண்டாக்கினால் அதற்கு முழு அலை தட்டு என்று பெயர் இவ்வாறாக 2 λ 3 λ என்று λ மதிப்பின் பெருக்கத்திற்கு தகுந்தவாறு நாம் தட்டுகளை உருவாக்க முடியும் இவ்வகையான காலலைத்தட்டுஅரை அலைத் தட்டு மற்றும் முழு அலை தட்டு சோதனைக் கூடங்களில் மிக முக்கியமான பயன்பாடுகளுக்கு உபயோகப்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் 2 கதிர்கள் வெளியே வரும்பொழுது முனைவாக்கம் பெற்ற கதிர்களாக நமக்கு கிடைக்கும் நாம் தள முனைவாக்கம் கோள அல்லது வட்ட முனைவாக்கம் நீள்வட்ட முனைவாக்கம் என நம்முடைய தேவைக்குத் தகுந்தபடி பாதை வேறுபாடு அல்லது கட்ட வேறுபாடு உண்டாக்கி நாம் பெற முடியும் நாம் கால் அலைத் தட்டு அரை அலைத் தட்டு முழு அலை தட்டு என்று வெவ்வேறு வகைகளை பாபினெட் ஈடுசெய்வி என்ற கருவியின் மூலம் பெற முடியும் இதன் மூலம் நாம் பாதை வேறுபாடு மற்றும் கட்ட வேறுபாடு ஏற்படுத்த முடியும் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்